எனவே கணினி நெட்வொர்க்குகள் மற்றும் இணைய நெறிமுறைகள் பற்றிய அடுத்த விரிவுரைக்கு வருக இன்று நாம் ஒரு முக்கியமான பயன்பாட்டு அடுக்கு தயாரிப்பு ஒன்றைப் பற்றி விவாதிப்போம் அதாவது டி எனவே ஐபி மாற்றத்திற்கான பெயரைத் தீர்க்க இந்த டிஎன்எஸ் நமக்கு உதவுகிறது எனவே நாங்கள் அதைப் பார்ப்போம் எனவே நீங்கள் விரைவாக நினைவுகூருவது போல இந்த பயன்பாட்டு அடுக்கை நாங்கள் பார்த்துள்ளோம் அங்கே கோப்பு பரிமாற்றம் மின்னஞ்சல் தொலை உள்நுழைவு பிணைய மேலாண்மை தொடர்பான சில நெறிமுறைகள் உள்ளன மேலும் பெயர் தீர்மானத்திற்கான பெயர் மேலாண்மை அல்லது பெயர் தீர்மானம் உள்ளது எஸ் ஆகும் எனவே டொமைன் பெயர் அமைப்புகள் FTP ஹைபர்டெக்ஸ்ட் புரோட்டோகால் ஆகிய பல முக்கியமான நெறிமுறைகள் ஆகும் இன்று நாம் டொமைன் பெயர் அமைப்பு அல்லது டி எஸ் பற்றி விவாதிப்போம் எஸ் என்றால் என்ன இது இணைய முகவரி அஞ்சல் மற்றும் பிற தகவல்களுக்கான உலகளாவிய தரவு தளமாகும் எனவே திடீரென்று நமக்கு இது ஏன் தேவைப்படுகிறது இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு பாக்கெட் அல்லது ஒரு தரவு பாக்கெட்டை ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தொடர்பு கொள்ள விரும்பும் போதெல்லாம் எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு முதன்மையாக இலக்கு சரியான ஐபி முகவரி தேவைப்படுகிறது எனவே நாங்கள் இணைய வேலைகளைச் செய்யும்போது ஐபி முகவரி என்பது நமக்குத் தேவையான இடமாகும் இப்போது ஐபி முகவரியை நினைவில் கொள்வது கடினமான வேலை நீங்கள் iitkgp "www iitkgp ac dot in" ஐ திறக்க விரும்பினால் நீங்கள் சொல்ல விரும்பினால் அதற்கு பதிலாக 203 dot 16 dot இல் iitkgp இன் ஐபி முகவரியை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நினைவில் கொள்வது மிகவும் கடினமானது எனவே வேறு அர்த்தத்தில் என்னால் சில பெயரிடும் மாநாடு நடத்த முடியுமா எனவே சில பெயர்களை ஐபி வலதுபுறமாக தீர்க்க முடியும் இப்போது மறுபுறம் நெட்வொர்க் லேயர் அல்லது ஐபி வரை திறக்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய திசைவிகளை நீங்கள் கண்டால் இந்த பெயர்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள மாட்டோம் பெயர்களை பயன்பாட்டு மட்டத்தில் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் எனவே திசைவிகளுக்கு ஐபி வடிவத்தில் மட்டுமே தரவு வழங்கப்பட வேண்டும் எனவே இந்த பெயரை ஐபிக்கு மாற்றக்கூடிய யாரோ ஒருவர் எனக்குத் தேவை அது டிஎன்எஸ்ஸின் முதன்மை வேலையின் வேலை நாம் பார்க்கும் சில விஷயங்களை டி எஸ் செய்கிறது ஆனால் முதன்மையாக இது ஐ பிக்கு இந்த தீர்க்கும் பெயரில் செயல்படுகிறது எனவே எனது டி எஸ்ஸில் எனது தொகையை நான் எவ்வளவு உள்ளடக்குவேன் என்ற பொருளில் டொமைன் மற்றும் துணை களங்களின் கருத்து உள்ளது டி கரக்பூர் டி எனவே iitkgp ஐ அதன் டொமைனாக கவனித்துக் கொள்ளலாமா என்பது அதன் பொறுப்பு துணை டொமைனைக் கொண்டிருக்கலாம் மேலும் நாம் "iitkgp dot ac dot in" ஒரு டொமைனாக இருக்கலாம் "cac dot iitkgp is ac dot in" a விஷயங்களில் துணை டொமைன் மற்றும் விஷயங்களின் வகை மற்றும் டொமைன் பெயரை ஐபி முகவரிக்கு மொழிபெயர்க்கும் டிஎன்எஸ் சேவையகங்களின் கருத்து உள்ளது எனவே ஒன்று இந்த விநியோகிக்கப்பட்ட களத்தின் மேலாண்மை மற்றொன்று எனக்கு டொமைன் பெயர் சேவையகம் தேவைப்படுகிறது அதாவது இந்த டொமைன் பெயரை ஐபி முகவரிகளுக்கு மொழிபெயர்ப்போம் இந்த இரண்டும் முதன்மையாக விஷயங்களின் முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்றாகும் எனவே சில உயர்மட்ட களங்கள் அல்லது காம் ஆர்க் நெட் போன்ற டி டிக்கள் பற்றி நீங்கள் சொல்வதை நாங்கள் கண்டோம் பொதுவாக இந்த உயர்மட்ட களங்கள் மூன்று எழுத்து நீளம் மற்றும் சில நாடு களங்கள் உள்ளன ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு நாடு டொமைன் உள்ளது அவை இந்தியாவுக்கு 'இன்' அமெரிக்காவின் அமெரிக்காவிற்கு 'எங்களுக்கு' மற்றும் கனடாவுக்கு 'சி' போன்ற இரண்டு எழுத்து நீளம் உள்ளன எனவே இவை உயர் மட்ட டொமைன் அல்லது டி டி எனப்படுகிறது இப்போது டொமைன் பெயர் இடத்தை காண விரும்புகிறோம் டொமைன் பெயர் இடம் ஆனது எங்களிடம் உள்ள உயர்மட்ட களங்கள் அர்பா காம் எடு ஆர்க் போன்றவையும் அதன்பிறகு அதன் கீழ் இந்தியாவில் வைத்துக்கொள்வது போன்ற துணை களங்களும் என்னிடம் உள்ளன ஒட்டுமொத்த டொமைன் பெயர் இடத்தில் இந்தியாவின் ஏசி உள்ளன ac கீழ் iitkgp iitkgp இன் கீழ் cac எனவே அந்த டொமைன் பெயர் இடத்தை வரையறுக்க வேண்டும் இப்போது TLD க்கு மேலே நாம் என்ன செய்கிறோம் அல்லது ரூட் டொமைன் என்பதாகும் எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம் இது சேலஞ்சர் அல்லது "atc fhda dot edu" என்று சொல்வதற்கான பொதுவான எடுத்துக்காட்டு எனவே இது ஒட்டுமொத்த டொமைன் பெயர் எனவே இந்த வரிசைக்கு நாம் சென்றால் அடுத்த நிலை இதுவாகும் அடுத்த நிலை "fhda dot edu" மற்றும் edu என்பது இந்த dot ரூட் களத்தைக் குறிக்கிறது எனவே இவை உயர்மட்ட களங்கள் அவை அவை அங்கு உள்ளன எனவே இந்த பொதுவான எடுத்துக்காட்டு குறிப்பு நேரம் 0534 புத்தகங்களிலிருந்து நீங்கள் அதைக் குறிப்பிடலாம் ஆனால் இது விஷயங்களின் வரிசைமுறை ஆகும் எனவே பெயரை நிர்வகிப்பது இந்த வழியில் செய்யப்பட்டுள்ளதைப் பாருங்கள் இப்போது ஒவ்வொரு மட்டத்திலும் ஒரு ஐபி முகவரி உள்ளது எனவே நான் இந்த டொமைனுக்கு செல்ல விரும்பினால் நான் தீர்க்க வேண்டும் எனவே இந்த கிளையன்ட் சேவையக விஷயத்தைப் பற்றி எங்களுக்குத் தெரிந்ததால் யாராவது தீர்க்க வேண்டும் எனவே எனது உலாவியில் "www dot iitkgp ac dot in" தருகிறேன் என்று கூறுங்கள் எனவே உலாவி ஒரு கிளையன்ட் அல்லது ஒரு http கிளையன்ட் ஆகும் இது ஒரு தீர்மான உரிமைக்கு எனது டிஎன்எஸ் தேவைப்படுகிறது எனவே ஐபி வகையான விஷயங்களை எனக்குக் கொடுங்கள் எஸ் தீர்க்கப்பட்டு ஐபி முகவரியை திருப்பி எனக்கு அனுப்புங்கள் இந்த ஐபி முகவரியை நீங்கள் எடுத்துக்கொள்வது குறைவான தகவல்தொடர்பு தொடர்கிறது இடைநிலை திசைவிகள் மற்றும் பிற சாதனங்கள் ஐபி முகவரியை சரியாகப் புரிந்துகொள்கின்றன இறுதியில் அது இலக்கு ஐபி முகவரிக்கு வழங்கப்படும் இப்போது இந்த களங்களைப் பார்த்தால் இது ஒரு டொமைன் இது ஒரு டொமைன் மற்றும் வேறுபாடுகள் உள்ளன எனவே இந்த டாட் காம் விஷயத்தின் பொறுப்பாகும் அது மற்றொரு இடைநிலை விஷயத்தைக் கொண்டிருந்தால் அது மற்ற களங்களைப் முன்னும் பின்னுமாக பார்க்க வேண்டும் எனவே ஒவ்வொரு டொமைன் சேவையகம் அல்லது டி எஸ் சேவையகம் அந்த உரிமையின் கீழ் என்ன இருக்கிறது என்பதைப் பற்றி சில பதிவுகளைக் கொண்டுள்ளன அதற்கு ஒரு ஆதார பதிவு இருப்பதாக நாங்கள் காண்போம் எனவே அது சரியான ஆதாரங்களைக் கொண்டுள்ளது எனவே அது டொமைனின் ஒருவித கட்டுப்பாட்டு அதிகாரத்தைக் கொண்டுள்ளது இது துணை டொமைனைக் கொண்டிருக்கலாம் அது அந்த விஷயத்தை சரியான விஷயங்களுக்கு ஒப்படைத்துவிட்டு முன்னும் பின்னுமாக செல்கிறது இதேபோல் இங்கே எடு வழக்கிலும் இதைக் காண்கிறோம் எனவே எனக்கு "cse dot iitkgp ac dot in" இருந்தால் ac iitkgp cse இல் இது ஒரு உயர்மட்ட டொமைன் நாட்டு டொமைன் மற்றும் இதற்கு மேலே புள்ளி ரூட் டொமைன் புள்ளியாகும் எனவே டொமைன் பெயர்கள் அமைப்பு போன்ற ஒரு படிநிலை மரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன எனவே சில மட்டத்தில் பல cse ஐ வைத்திருக்க முடியும் அவை cse iitb க்கும் ஒரு cse உள்ளது ஆனால் மொத்தத்தில் தொந்தரவு செய்யாது எனவே தனித்தனியாக isekgp நீங்கள் cse ஐப் பார்த்தால் மட்டுமே அது சரியாக மோதக்கூடும் ஒவ்வொரு iit க்கும் ஒரு cse துறை உள்ளது மற்றும் அவற்றின் டொமைன் பெயர்கள் cse ஐக் கொண்டுள்ளன அது மோதிக் கொள்ளும் ஆனால் அது ஓரளவு தகுதி கொண்டுள்ளது அல்லது ஓரளவு வரையறுக்கப்படுகிறது ஆனால் முழு தகுதி பெற்றிருந்தால் இது ஒருபோதும் நகலெடுக்கப்படாது எனவே இதன் பொருள் என்னவென்றால் நான் அந்த விஷயத்தை தனித்துவமாக வரையறுக்க முடியும் மற்றும் விஷயங்களின் ஐபி முகவரியை தனித்துவமாக வரையறுக்க முடியும் இப்போது எங்களிடம் ஒரு முழுமையான தகுதி வாய்ந்த டொமைன் பெயர் உள்ளது ஒரு டொமைன் பெயர் ஒரு புள்ளியுடன் முடிவடைந்தால் அது முழுமையானது என்று கருதப்படுகிறது இது முழு தகுதி வாய்ந்த டொமைன் பெயர் அல்லது FQDN அல்லது ஒரு முழுமையான டொமைன் பெயர் என அழைக்கப்படுகிறது இது iitkgp cse dot iitkgp ac dot ac dot ஆக இருக்க வேண்டும் முழு தகுதி வாய்த்தது நான் cse dot iitkgp ஐ மட்டுமே பார்த்தால் மட்டுமே இது ஓரளவு தகுதி வாய்ந்தது அதாவது அதை முழுமையாக தகுதிபெற உங்களுக்கு ஏதாவது தேவை ஒரு டொமைன் பெயர் ஒரு புள்ளியில் முடிவடையவில்லை என்றால் அது முழுமையடையாது மேலும் இந்த டொமைனுக்கு பின்னொட்டு சேர்ப்பதன் மூலம் டிஎன்எஸ் தீர்வி இவற்றை முடிக்கக்கூடும் செய்வதற்கான விதிகள் ஆனது செயல்படுத்தல் சார்ந்தவை மற்றும் அருகில் உள்ளமைக்கக்கூடியவை எனவே டிஎன்எஸ் சேவையகம் மற்ற விஷயங்களுக்குச் செல்வதற்கு முன்பு அதை முழுமையாக தகுதிபெறச் செய்யலாம் ஆகவே உயர்மட்ட களங்கள் சில நேரங்களில் பொதுவான டி டி அல்லது ஜி டி என அழைக்கப்படுகின்றன மேலும் அவை நாங்கள் விவாதிக்கும்போது சில பொதுவான டி மூன்று எழுத்துக்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நீளமாக இருக்கலாம் ஒரு உயர் மட்ட டொமைன் பொதுவாக மூன்று எழுத்துக்கள் உள்ளன அல்லது ஏரோ முதலியன நான்கு எழுத்துக்கள் உள்ளன இந்த பெயர்கள் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அல்லது ஐ என் என எதை அழைக்கிறோமோ அதை பதிவுசெய்து பராமரிக்கிறோம் எனவே இவை உயர்மட்ட களமாகும் இதில் மூன்று பிளஸ் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ICANN ஆல் வரையறுக்கப்படுகின்றன இப்போது உயர்மட்ட களங்களின் சில எடுத்துக்காட்டுகள் ஏரோ பிஸ் போன்றவை முதலியன குறைந்தது மூன்று எழுத்துக்கள் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படும் ஒரு உயர்மட்ட களமும் கூட அதை விட அதிகம் உயர்மட்ட களங்கள் பெயரானது ஐஎஸ்ஓ 3166 சர்வதேச இரண்டு எழுத்துக்குறி நாடு குறியீடு என்று நாட்டின் களத்தின் ஒரு கருத்து உள்ளது எனவே ஐக்கிய அரேபியர்களுக்கு 'ஏஇ' இந்தியாவுக்கு 'இன்' ஆஸ்திரேலியாவுக்கு ' ஏயூ' போன்ற விஷயங்கள் அனைவருக்கும் உள்ளன எனவே இவை நாட்டின் களம் அல்லது புவியியல் களம் எனவே இது நாடு சார்ந்ததாகும் பல நாடுகளுக்கு இணையாக அடியில் இரண்டாவது நிலை டொமைன் உள்ளது இது பொதுவான டொமைன் பெயரை இந்த உயர்மட்ட டொமைனுக்கு இணையாக நாம் சொல்வது போல் வலதுபுறம் ஏசி டாட் போன்றது எனவே ஏசி டாட் அல்லது நாம் கூறுவது கோ டாட் ஆக இருக்கலாம் ஆகவே வேறு சில டொமைன் இருக்கக்கூடும் அது கோ டாட் என்று சொல்லலாம் ஏதோ எடுயூ என்பது சரியாகவோ அல்லது ஏதோ இருக்கலாம் எனவே இவற்றில் ஒரு iitlkgp dot ac dot இருப்பது டொமைனில் அடியில் உள்ளது இப்போது இது டொமைன் இடத்தின் விநியோகம் எனவே ரூட் சேவையகம் முதன்மையாக உயர் மட்ட களங்களை புரிந்து கொண்டால் இப்போது ஏதேனும் தீர்மானம் இருந்தால் அது அடுத்த நிலை களங்களுக்குச் செல்லும் ஏதேனும் டாட் காம் அல்லது ஏதேனும் டாட் எடூவிலிருந்து ஒரு கோரிக்கை வந்தால் அது அடுத்த நிலை சேவையகத்திற்கு அனுப்பும் இது அடுத்த நிலை விஷயங்களை தீர்க்கும் எனவே ஒவ்வொரு டொமைன் சேவையகத்திற்கும் அவற்றின் குறிப்பிட்ட அங்கீகார மண்டலம் உள்ளது அங்கு அந்த மண்டலம் தொடர்பான தகவல் பதிவுகளை சரியாக வைத்திருக்கிறது எனவே தீர்மானம் செய்யும் போது அதைச் செய்ய உதவுகிறது இப்போது இந்த படிநிலை அமைப்பு விஷயங்களை விரிவாக்க அல்லது சேர்க்க நீக்க புதுப்பிக்க அனுமதிக்கிறது எனவே எங்காவது ஒரு புதுப்பிப்பு bk dot edu ல் இருந்தால் அது சேவையகம் அல்லது edu dot சேவையகம் புரிந்துகொள்ளும் எனவே ரூட் சேவையகம் அதை அனுப்புகிறது எனவே நாளை ஒரு புதிய டொமைனைத் திறப்பது போல டொமைன் பெயர் சேவையகத்தில் உள்ள iitkgp ac dotன் சொந்த வள பதிவில் அதை எங்கு வைக்கிறது என்பதைப் பொறுத்தது இது குறிப்பிட்ட துணை டொமைனுக்கான கோரிக்கை நடைமுறைக்கு வரும்போது தீர்க்கப்படும் எனவே இதன் பொருள் எங்களுக்கு மண்டலம் மற்றும் களம் உள்ளது எனவே இது ஒரு களம் எனவே ஒரு மண்டலம் உள்ளது இது மண்டலம் மற்றும் களமாகும் அதாவது அதிகாரம் இருக்கும் இடத்தை அது கவனித்துக்கொள்கிறது எனவே அதற்கு அதிகாரம் உள்ள தரவு ஒரு அங்கீகார பதிலுடன் அதன் பதில்கள் அல்லது அங்கீகாரமற்ற பதில்களுடன் பதிலளிக்கிறது அது வேறு யாரோ ஒருவரிடமிருந்து புதுப்பிப்பைப் பெற்றால் அதைப் பெறுகிறது எனவே ஒரு மண்டலம் என்றால் என்ன தனிப்பட்ட டிஎன்எஸ் சேவையகம் பொறுப்பான களங்களாக களங்கள் பிரிக்கப்படுகின்றன எனவே ஒரு குறிப்பிட்ட டொமைன் தனிப்பட்ட டிஎன்எஸ் சேவையகங்கள் பொறுப்பான மண்டலமாக உடைக்கப்படுகிறது ஒரு டொமைன் ஒரு நிறுவன டொமைன் பெயரில் உள்ள பெயர்கள் மற்றும் இயந்திரங்களின் இடைவெளியைக் குறிக்கிறது எனவே ஒரு டொமைன் iitkgp ac dot in போன்ற பெயரின் இடைவெளியைக் குறிக்கிறது எனவே பெயர் மற்றும் இயந்திரங்கள் அல்லது குறிப்பிட்ட டொமைனுக்குள் இருக்கும் ஐபி முகவரிக்கு எதிரான பெயர்கள் மற்றும் பெயர்களின் இடைவெளியை இது கவனித்துக்கொள்கிறது ஒரு மண்டலம் என்பது ஒரு டொமைன் ஆகும் இது பிற விஷயங்களுக்கான துணை டொமைன் பிரதிநிதிகள் எனவே இது டொமைனில் உள்ள ஏசி டாட் போன்ற சேவையகத்தை iitkgp dot ac dot in உடன் தொடர்புடைய iitkgp பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளது எனவே அந்த குறிப்பிட்ட ஏசி டாட்டின் டொமைன் விஷயங்களுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இது பிற டிஎன்எஸ் சேவையகத்திற்கு வழங்கப்பட்ட துணை டொமைனைத் தவிர்த்து எனவே கருத்தியல் ரீதியாக டொமைன் பெயர் பணிநீக்கத்திற்காக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டிஎன்எஸ் சேவையகத்தால் வழங்கப்படுகிறது எஸ் இன் தோல்வி இருந்தால் மற்றொன்றை தீர்க்க முடியும் எனவே மீண்டும் தீர்ப்பது என்பது முதன்மையாக பெயரிலிருந்து ஐபிக்கு மேப்பிங் செய்வதாகும் எனவே சேவையகத்தில் ஒன்று தோல்வியுற்றால் மற்ற சேவையகம் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது ஒரு டிஎன்எஸ் சேவையகம் மட்டுமே ஒரு மண்டலத்தின் முதன்மை என கட்டமைக்கப்பட வேண்டும் முதன்மை சேவையகத்தில் மண்டலத்தின் தரவின் முதன்மை நகல் உள்ளது இரண்டாம் நிலை சேவையகங்கள் ஒரு மண்டல பரிமாற்றத்தின் மூலம் தரவின் நகல்களைப் பெறலாம் எனவே இது ஒரு இடைநிலை விஷயங்கள் இது மண்டல பரிமாற்றத்திற்குச் செல்கிறது மற்றும் இரண்டாம் நிலை சேவையகங்களுக்கு இந்த வகையான புதுப்பிப்புக்கு செல்கிறது எனவே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரண்டாம் நிலை சேவையகம் இருக்கலாம் ஆகவே முதன்மை பதிவு விஷயங்களுடன் உள்ளது மேலும் இந்த இரண்டாம் நிலை சேவையகம் ஒத்திசைக்கப்படுகிறது அல்லது மண்டலத்தை முதன்மை முதல் இரண்டாம் நிலைக்கு மாற்றும் ஒரு முதன்மை சேவையகம் வட்டிலிருந்து அனைத்து தகவல்களையும் ஏற்றுகிறது இரண்டாம்நிலை சேவையகம் முதன்மை சேவையகத்திலிருந்து அனைத்து தகவல்களையும் ஏற்றுகிறது முதன்மை சேவையகம் இரண்டாம் நிலை சேவையகதிலிருந்து பதிவிறக்கும் போது அது மண்டல பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது எனவே அது போன்ற தேவை இருந்தால் மண்டல பரிமாற்றம் தேவைப்படுகிறது இணையத்தில் டி எஸ் இன் பங்கு அல்லது இணையத்தில் டி எனவே பொதுவான டொமைன் தலைகீழ் டொமைன் மற்றும் நாட்டு டொமைன் என மூன்று பிரிவுகள் உள்ளன முதல் ஒன்று மூன்று அல்லது அதற்கு மேற்பட்டது மற்றும் ஒன்று இரண்டு எழுத்து இரண்டு எழுத்து நீளம் தலைகீழ் டொமைன் என்று அழைக்கப்படும் மூன்றாவது வகை உள்ளது எனவே இவை அனைத்தும் ஐபிக்கான டொமைன் பெயர் ஒரு தலைகீழ் தேவைப்பட்டால் ஒரு ஐபி டொமைனுக்கு பெயர் பின்னர் எங்களிடம் ஒரு தலைகீழ் டொமைன் தரவு அடிப்படை அல்லது தலைகீழ் டொமைன் சேவையகம் உள்ளது இதை தலைகீழ் டொமைன் தீர்மானம் செய்கிறது "chal dot atc dot fhda dot edu" பொதுவான களத்தைப் போன்றது எனவே இந்த பாதையில் அது வரையறுக்கப்படுகிறது எனவே இது chal atc fhda dot edu dot chal atc fhda edu dot right இதேபோல் வேறு எந்த பாதைகளும் வரையறுக்கப்படும் எனவே இங்குள்ள நாட்டு களத்திற்கும் பாதைகள் அப்படி வரையறுக்கப்படுகின்றன தலைகீழ் களத்திற்கு இது ஐபி என்றால் எனவே ஐபி இதன் அடிப்படையில் இந்த சேவையகம் addr dot arpa dot net arpa in addr dot arpa மற்றும் IP இது தலைகீழ் வழியில் எழுதப்பட்டுள்ளது எனவே 132 34 45 121 இங்கே 121 45 34 132 addr மற்றும் arpa dot net இல் எழுதப்பட்டுள்ளது எனவே ஐபி பிரதிநிதித்துவம் தலைகீழ் வழியில் இந்த தலைகீழ் தீர்மானம் எனவே ஐபி இருந்தால் அது அவர்கள் அடிப்படையில் விஷயங்களின் பெயரை திருப்பி அனுப்புகிறது வழக்கமாக நாம் அனைவரும் முதன்மையாக முன்னோக்கி தீர்மானம் வைத்திருக்கிறோம் இது ஒரு தலைகீழ் தீர்மானம் பெயர் தீர்மானம் பொதுவாக பயன்படுத்தப்படும் சேவையகம் என்பது BIND ஆகும் இது பெர்க்லி இன்டர்னல் நேம் டொமைன் யுனிக்ஸ் அல்லது லினக்ஸின் கீழ் ஒரு செயல்முறையாக இயங்குகிறது மற்றும் பெயரிடப்பட்டது எனவே இதன் பொருள் டிஎன்எஸ் டெமோன் என்று அழைக்கப்படும் டெமோன் பயன்பாட்டிலிருந்து பயனரிடமிருந்து சில தகவல்கள் தேவைப்படும்போது அது டிஎன்எஸ் பெயர் தெளிவுத்திறன் தீர்வைக் கோருகிறது எனவே இது பெயரைத் தீர்க்கிறது டிஎன்எஸ் ஒரு முழுமையான தகுதி வாய்ந்த டொமைன் பெயரை nslookup எனப்படும் கட்டளையைப் பயன்படுத்தி தொடர்புடைய ஐபி முகவரியாக மொழிபெயர்க்கிறது எனவே நீங்கள் nslookup ஐ வழங்கும்போது அது குறிப்பிட்ட தீர்மானத்தில் தீர்க்கப்படும் இதிலிருந்து எந்த கட்டளையையும் நீங்கள் எளிதாகப் பயன்படுத்தலாம் எனவே சேவையகத்தின் பெயருக்கு அருகில் தகவல் இல்லை என்றால் அது முதன்மை சேவையகத்தைக் கேட்கிறது மேலும் பணிநீக்கத்திற்காக ஒவ்வொரு ஹோஸ்டிலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரண்டாம் பெயர் சேவையகங்கள் இருக்கலாம் அவை முதன்மை தோல்வியடையும் போது வினவப்படலாம் எனவே ஒரு nslookup கட்டளை உள்ளது நாம் ஒரு விஷயத்தை விரைவாகப் பார்க்க முடியும் நான் முதலில் www dot ஐ iitkgp dot ac dot இல் தருகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் அருகில் அதை அணுகுவதால் ஐபி முகவரியை இது தீர்க்கும் எனவே இது உள்ளூர் ஐபி முகவரியை எனக்குத் தருகிறது www dot போன்ற சில விஷயங்களை நான் தருகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே அதற்கான தீர்மானத்தை நான் பெறுகிறேன் அது ஐபி என்பதைக் காட்டுகிறது இதேபோல் www google dot com எனவே கூகிள் ஐபி 216 புள்ளியாக உள்ளது எனவே இந்த வகை அது என்ன செய்கிறது இது டிஎன்எஸ் சேவையகம் எனக்கு பெயர்களைக் கேட்கிறது எனவே இது ஒருவிதமான தீர்மான செயல்முறை ஆகும் இது சரியாக நடக்கிறது எனவே டொமைன் பெயர்களைப் பார்த்தபடி இது வரிசைமுறை தீர்மானம் தொடர்ந்தால் ஒரு குறிப்பிட்ட கிளையன்ட் மற்றும் எதை தீர்க்க என்ன விரும்புகிறது என்று சுழல்நிலை தெளிவு பெயர் சேவையகங்கள் ஒரு எட்யூவிடம் கேட்கலாம் எனவே அது கோரிக்கையைத் தீர்ப்பது விஷயங்களைத் தொடர்கிறது மற்றும் ஒரு சுழல்நிலை வழியில் தீர்க்கிறது எனவே இது சேவையகத்தில் ஒன்றை மீண்டும் மீண்டும் கேட்கிறது அடுத்தது கேட்கிறது மற்றும் சுழல்நிலை வழியில் செல்கிறது அல்லது அது மறுபயன்பாடு கிளையண்டாக இருக்கலாம் பின்னர் டிஎன்எஸ் சேவையகத்திற்கு கேள்விகளை அனுப்பி தீர்மானத்தைப் பெறலாம் பதில்கள் எதிர்மறையாக இருந்தால் அடுத்ததை வினவுவதற்கான டிஎன்எஸ் சேவையகமும் திரும்பும் எனவே அது இல்லாவிட்டால் டி எஸ் வினவப்பட வேண்டிய இடத்தை இது தருகிறது இங்கே சுழல்நிலை தீர்மானம் போலல்லாமல் ஒரே ஒரு பதில் மட்டுமே இறுதியாக விஷயங்களால் எழுதப்பட்டது எனவே மறுநிகழ்வில் தானே மற்றொன்றுக்குத் திரும்பும் போது மறுசெயல்பாடு ஏற்பட்டால் அது இல்லாவிட்டால் அடுத்த டிஎன்எஸ் சேவையகத்தின் முகவரியை அனுப்புகிறது எனவே இது ஒரு வகையான சுழல்நிலை தீர்மானமாக நாங்கள் விவாதிக்கிறோம் இப்போது நான் ஒரு குறிப்பிட்ட டி எஸ்ஸைத் தீர்க்க விரும்பினால் டி எஸ் தீர்மானம் அல்லது தீர்க்கும் பார்வையைப் பார்த்தால் அவை உள்ளன எனவே பயனர் நிரல்கள் பயனர் வினவலை முழுத் தீர்விற்கும் அனுப்புகின்றன இது பெயர் சேவையகத்திற்கு அனுப்புகிறது அது தீர்க்கப்படும் பதில் மற்றும் பயனரின் பதிலை வழங்குகிறது எஸ் முழு தீர்வி ஒரு தற்காலிக சேமிப்பு பராமரிக்கிறது இதன் மூலம் மேப்பிங் என்ன என்பதை நினைவில் கொள்கிறது எனவே அடுத்த முறை இது மிக விரைவாகச் செய்கிறது அங்கு பெயர் சேவையகம் ஒரு சொந்த தரவுத்தளம் மற்றும் தற்காலிக சேமிப்பைக் கொண்டிருந்தால் விரைவாகச் செய்கிறது அது இல்லாவிட்டால் அது மற்ற பெயர் சேவையகத்திற்கு வெளிநாட்டு பெயர் சேவையகத்திற்கு அனுப்புகிறது இது ஒரு முழுத் தீர்மானம் எனவே பயனர் நிரல் முழுத் தீர்மானத்திற்கு அனுப்பி அதைச் செய்து முடிக்கவும் அதட்கு மற்றொரு தீர்வி உள்ளது இது மிகவும் பிரபலமானது இது ஒரு தீர்வின் மற்றொரு வழி என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஸ்டப் ரிஸால்வர் ஆகும் ஒரு வழக்கமான ஸ்டப் ரிஸால்வர் செயலாக்கத்திற்காக ஒரு பெயர் சேவையகத்திற்கு வினவல்களை அனுப்பும் பயனர் நிரலுடன் இணைக்கப்பட்டு உள்ளது எனவே இது அந்த செயல்முறையுடன் இணைக்கப்பட்ட ஒரு வழக்கமான செயலாகும் எனவே பெரும்பாலான தளங்களில் ஸ்டப் ரிஸால்வர் இரண்டு நூலக நடைமுறைகளால் செயல்படுத்தப்படுகிறது அல்லது இதில் சில மாறுபாடுகள் உள்ளன பெயரால் கெட்ஹோஸ்ட் வழக்கமாக இருப்பது போல லினக்ஸில் பெரும்பாலானவை அதை ஆதரிக்கின்றன முகவரி மூலம் கெட்ஹோஸ்ட் என்பது மற்றொரு வழக்கம் எனவே இந்த விஷயத்தில் தீர்வி அந்த முழுத் தீர்வைப் போலன்றி பயனர் நிரலில் உட்பொதிக்கப்பட்டுள்ளது பின்னர் அது நேரடியாக பெயர் சேவையகத்தைத் தாக்கும் எனவே இது மிகவும் வேகமாகவும் பிரபலமாகவும் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது இப்போது டி எஸ் செய்திகளுக்கு சரியாக வருவோம் அல்லது டி எஸ் என்று அழைத்தோம் அந்த செய்திகளின் வகைகளுக்குச் செல்வதற்கு முன்பு டி எஸ் வள பதிவுகளின் கருத்து உள்ளது எனவே டொமைன் பெயர் அமைப்புகள் விநியோகிக்கப்பட்ட தரவுத் தளம் வள பதிவு RR களால் ஆனது அவை வெவ்வேறு வகையான நெட்வொர்க்குகளுக்கான வகுப்புகளாகப் பிரிக்கப்படுகின்றன எனவே டொமைன் பெயர் மற்றும் நெட்வொர்க் பொருள்களுக்கு இடையில் ஒரு மேப்பிங்கை ஆதார பதிவு வழங்குகிறது எனவே டொமைன் பெயர் மற்றும் பிணைய பொருள்கள் மேப்பிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளன iitkgp ac dot in என்று நீங்கள் பார்த்தால் அது சுவாரஸ்யமானது இது ஒரு டொமைனாக இருக்கலாம் இது ஒரு டொமைன் சேவையகமாக இருக்கலாம் இது ஒரு http சேவையகமாகவும் இருக்கலாம் அல்லது அங்கே ஒரு FTP சேவையகத்தை வைத்திருக்க முடியும் எனவே அந்த வரைபடத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் பொருளை நான் எந்த வகையான கோரிக்கையை வரைபடமாக்க முடியும் என்று ஒரு பதிவு உள்ளது மிகவும் பொதுவான நெட்வொர்க் பொருள் ஆனது இணைய ஹோஸ்டின் முகவரிகள் ஆனால் டொமைன் பெயர் பல்வேறு வகையான பொருள்களுக்கு இடமளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இதன் பொருள் இது ஹோஸ்ட் ஐபிக்கள் மட்டுமல்ல அதைவிட மிக அதிகம் எனவே இது வள பதிவுகளின் கருத்து எனவே ஒரு மண்டலம் பதிவின் அதிகார SOA இன் தொடக்கத்துடன் தொடங்கி வள பதிவுகளின் குழுவைக் கொண்டுள்ளது எனவே இது குழு வள பதிவாக குறிப்பிட்ட ஒரு மண்டலம் ஆனால் அது அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்தே தொடங்குகிறது இந்த மண்டலத்திற்கான முதன்மை பெயர் சேவையகத்திற்கான பெயர் சேவையகம் என்எஸ் பதிவு என்எஸ் பதிவு இருக்கும் இரண்டாம் நிலை பெயர் சேவையகங்களுக்கான NS பதிவும் இருக்கலாம் எனவே முதன்மை மற்றும் இரண்டாம் நிலைக்கு என்எஸ் பதிவு இருக்க முடியும் எந்த பெயர் சேவையகங்கள் அதிகாரப்பூர்வமானது என்பதை அடையாளம் காண NS பதிவுகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த NS பதிவால் இது அதிகாரப்பூர்வமா அல்லது அங்கீகாரமற்றதா என்பதை தீர்மானிக்கிறது எனவே அது தானே பராமரிக்கிறதா என்பது ஒரு விஷயத்திற்கு அதிகாரம் உள்ளதா அல்லது அது வேறு யாரோ ஒருவரிடமிருந்து புதுப்பிக்கப்படுகிறது எனவே இந்த ஆதார பதிவின் பொதுவான கட்டமைப்பு சில எடுத்துக்காட்டு பெயர் வகை வகுப்பு வாழ TTL நேரம் மற்றும் RD rec RD நீளம் RData ஆகியவற்றைக் காண்போம் எனவே இவை வள பதிவின் பொதுவான அமைப்பு இது ஒரு ஆர்ஆர் செய்தி வடிவமைப்பின் பொதுவான வடிவமாகும் அங்கு சில அடையாளம் தேவை அளவுரு வினவல் எண்ணிக்கை பதில் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கையிலான என்எஸ்கவுன்ட் மற்றும் ஆர்கவுண்ட் உரிமை எனவே இவை பதிவு எண்ணிக்கை எனவே எங்களிடம் கேள்விகள் பிரிவு பதில்கள் பிரிவு அதிகாரப் பிரிவு மற்றும் கூடுதல் தகவல்கள் உள்ளன எனவே இது ஒரு ஆர்ஆர் செய்தி வடிவமைப்பைக் கொண்டுள்ளது எனவே இந்த ஆர்ஆர் செய்தி பரிமாறப்படும்போதெல்லாம் எனவே இவை நாம் செய்யும்போது பயன்படுத்தப்படுகின்றன எனவே இந்த வடிவம் தொடர்கிறது அதாவது டிஎன்எஸ் கிளையண்டுகள் செவர்ஸ் அல்லது டிஎன்எஸ் மண்டலம் இடமாற்றம் இது மற்ற செய்தியைப் புரிந்துகொள்ளும் அனைவருக்கும் பின்பற்றப்படும் தரமாகும் எஸ் செய்தி பொதுவாக இரண்டு விஷயங்களில் ஒன்று வினவல் மற்றொன்று பதில் எனவே வினவல் என்பது பதில் வகை எனவே வினவலில் ஒரு தலைப்பு மற்றும் கேள்வி பிரிவாக உள்ளது அங்கு பதிலில் தலைப்பு கேள்வி பிரிவு பதில் பிரிவு அதிகாரப்பூர்வ பிரிவு மற்றும் கூடுதல் பிரிவு உள்ளது எனவே இதுதான் பதில் எனவே தலைப்பு வடிவமைப்பில் இரண்டு விஷயங்கள் உள்ளன அவை அடையாளம் காணல் மற்றும் கொடிகள் கேள்வி பதிவுகளின் எண்ணிக்கையுடன் அனைத்து 0 களும் பதில் பதிவுகளின் எண்ணிக்கையை அனுப்புகிறது ஏனெனில் வினவலைப் பதிவுசெய்ய எந்த பதிலும் இல்லை எனவே இது வினவல் செய்தியில் உள்ள அனைத்து 0ஸ் அதிகாரப்பூர்வ பதிவுகளின் எண்ணிக்கை மீண்டும் வினவல் செய்தியில் உள்ள அனைத்து 0ஸ் கூடுதல் பதிவுகளின் எண்ணிக்கை வினவல் செய்தியில் உள்ள அனைத்து 0 ஸ் நீங்கள் நினைவு கூர்ந்தால் ஒரு கொடி புலம் உள்ளது எனவே ஒரு கொடி புலங்கள் உள்ளன இது QR என்பது ஒரு வினவல் அல்லது பதிலைக் குறிக்கிறது நிலையான தலைகீழ் அல்லது சேவையக நிலைக்கு OpCode 0 என்பதைக் குறிக்கிறது எனவே இது செயல்பாட்டுக் குறியீடாகும் இது ஒரு நிலையான மேலாளர் ஆக ஐபிக்கு பெயர் ஐபி பெயருக்கு தலைகீழ் மற்றும் சேவை நிலை உள்ளது அது அதிகாரம் என்றால் இந்த ஏஏ கொடி இயக்கத்தில் உள்ளது டி சி என்பது முழு பதிவையும் துண்டிக்கப்படுகிறதா ஆர் டி என்பது விரும்பிய மறுநிகழ்வு ஆர் ஏ என்பது மறுநிகழ்வு கிடைக்கிறது மற்றும் ஆர் கோட் என்பது பிழையின் நிலை எனவே இந்த கொடி புலங்களின் வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் பதிவுகளின் வகையில் ஒரு பதிவு உள்ளது ஒன்று இங்கே வினவல் பெயர் வினவல் வகை மற்றும் வினவல் வகுப்பு வினவல் பெயர் வடிவம் admin dot atc dot fhda dot edu வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் வினவல் எண்ணிக்கையின் எண்ணிக்கை 5 என்று அது கூறுகிறது எனவே அந்த அட்மின் 3 மற்றும் பல எனவே இதைச் செய்வதன் மூலம் புள்ளியால் பிரிக்கப்பட்ட வெவ்வேறு பெயர்கள் இவை என்று அது கூறுகிறது எனவே இது வினவல் பெயர் வடிவம் டொமைன் பெயர் டொமைன் வகை டொமைன் வகுப்பு வாழ வேண்டிய நேரம் வள பதிவு தரவு நீளம் மற்றும் முழு வள பதிவு ஆகியவை ஆதார பதிவு வடிவம் ஆகும் எனவே ஒன்று அல்லது இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் ஒரு தீர்வானது உள்ளூர் சேவையகத்திற்கு வினவல் செய்தியை chal dot fhda dot edu யின் ஐபி முகவரியைக் கண்டுபிடிக்க விரும்புகிறது வினவல் மற்றும் பதிலை நாங்கள் தனித்தனியாக விவாதிக்கிறோம் விவாதிப்போம் எனவே இது குறியாக்கம் செய்யப்பட்டுள்ள பொதுவான வடிவமாகும் இவை வெவ்வேறு புலங்கள் எனவே நீங்கள் வினவல் செய்தி மற்றும் பிற விஷயங்களை 0 எனக் கூறுகிறீர்கள் இது c 4 c h d a c h a l பின்னர் மீண்டும் 4 f h d a 3 e d u மற்றும் 0 அதாவது இது சரியான விஷயங்களின் முடிவு எனவே இது ஒரு பெரிய பதிவாக இருந்தால் அடுத்த வரியில் முனையிலும் தொடரலாம் இதேபோல் ஒரு பதிலின் எடுத்துக்காட்டு இது பதில் செய்தியுடன் வினவல் செய்தி உள்ளது அந்த குறிப்பிட்ட ஐ பியை நீங்கள் சரிபார்க்க முடிந்தால் அது 153 டாட் 18 டாட் 8 டாட் 105 ஆகும் எனவே கணினியால் படிக்கப்படும் பதில் செய்தி மற்றும் அது டி இதேபோல் எடுத்துக்காட்டு இரண்டு ஒரு ftp சேவையகம் ஒரு ftp கிளையண்டிலிருந்து ஒரு பாக்கெட்டைப் பெற்றுள்ளது ஐபி முகவரி 153 dot 2 dot seventy nine dot nine 9 ftp சேவையகம் ftp கிளையன்ட் அங்கீகரிக்க விரும்புகிறதா இல்லையா என்பது சரிபார்க்க விரும்புகிறது எனவே இது ஒரு ஐபி பெறுகிறது இப்போது அது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பதை சரிபார்க்க விரும்புகிறது வேறு அர்த்தத்தில் இந்த குறிப்பிட்ட ஐபி உரிமையை எந்த டொமைன் கொண்டுள்ளது என்பதை அறிய விரும்புகிறது எனவே இது ftp சேவையகம் ftp கிளையன்ட் கோரியது மற்றும் ftp சேவையகம் அதை செய்ய விரும்புகிறது எனவே இது ஒரு தலைகீழ் வினவல் செய்தி எனவே நீங்கள் பார்த்தால் அது தொடர்கிறது arpa dot உள்ளது இது வேறு வழியில் r d d a arpa dot addr slash dash எனவே எனக்கு 9 dot 7 dot 2 dot 153 இருந்தால் இங்கே 9 dot 7 dot 2 dot 153 dot மைனஸ் அட்ர் டாட் அர்பா எனவே இது தீர்க்கும் வழி மற்றும் தலைகீழ் மறுமொழி கோப்பு என்பது திரும்பும் பொருளின் குறிப்பிட்ட பெயரைத் திருப்பித் தருவது m h h e dot com என்பது குறிப்பிட்ட களத்தின் பெயர் எனவே எங்களுக்கு இது ஏன் தேவைப்பட்டது Ftp தள சேவையகம் ஆனது ஐபி ஒரு கோப்பு பரிமாற்ற கோரிக்கை அல்லது ftp கோரிக்கைக்கான கோரிக்கையைப் பெறுகிறதா அங்கீகரிக்க விரும்புகிறது என்பதை அறிய விரும்புகிறது பின்னர் அது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பது தலைகீழ் டொமைன் தீர்மானம் என்பதை அறிய விரும்புகிறது எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் என்ன பார்க்கிறோம் அந்த டொமைன் தீர்மானம் முதன்மையாக டொமைன் பெயரை ஐபிக்கு ஒரு பெயராகும் மேலும் ஐபி விட பெயரை நினைவில் கொள்வது எளிது எனவே எங்கிருந்தாலும் நாங்கள் பெயரைப் பயன்படுத்துகிறோம் கோரிக்கை இணையம் முழுவதும் சென்றால் அது தீர்க்கப்பட வேண்டும் எனவே ஒவ்வொரு குறிப்பிட்ட டொமைன் துணை டொமைனிலும் இருக்கக்கூடிய டொமைன் ரிஸால்வர் ஒரு டிஎன்எஸ் சேவையகத்தைக் கொண்டிருக்கும் இது கோரிக்கையானது டிஎன்எஸ் வினவலுக்குச் செல்லும்போது அதை சரியாகத் தீர்க்கும் மேலும் அது விளைவாகத் திருப்பி அனுப்புகிறது எஸ்ஸின் ஒரு கருத்து உள்ளது அங்கு நீங்கள் ஐ பியைக் கொடுத்தால் அது அந்த விஷயங்களின் களத்தை திருப்பித் தருகிறது இது ஒரு குறிப்பிட்ட களத்தின் அதிகாரத்தை அங்கீகரிக்க அல்லது பார்க்க வேண்டும் எனவே இதனுடன் இந்த குறிப்பிட்ட தலைப்பில் அல்லது அடிப்படையில் ஒன்று அல்லது இரண்டு விரிவுரைகளுக்கான விண்ணப்ப அடுக்கில் தொடருவோம் என்று இன்று எங்கள் விவாதத்தை முடிப்போம்